கே மீன்ஸ் இம்பிளிமெண்டேஷன் குறித்த இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முந்தைய விரிவுரைகளில் பேராசிரியர் ரகு இந்த கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் அல்காரிதம் பற்றிய அறிமுகம் மற்றும் இந்த கே மீன்ஸ் அல்காரிதம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான கணித விவரங்களை தந்தார் இந்த விரிவுரையில் நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்பது ஆர் இல் கே மீன்ஸ்அல்காரிதம்களை எவ்வாறு செயல்படுத்தப்படலாம் என்பதை விளக்கும் கேஸ் ஸ்டடிக்கு உங்களை அறிமுகப்படுத்துவதாகும் முதலில் கேஸ் ஸ்டடியை பிராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யுடன் தொடங்குவோம் தொடர்ந்து ஆர் ஐப் பயன்படுத்தி கேஸ் ஸ்டடியை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்ப்போம் தீர்வு முறையின் ஒரு பகுதியாக டாட் சிஎஸ்வி ஃபைலிலிருந்து டேட்டாவை எவ்வாறு படிப்பது உங்கள் R இன் வொர்க்ஸ்பேஸ்ல் உள்ள ஏற்கனவே படித்த டேட்டாவை எவ்வாறு புரிந்துகொள்வது இந்த கே மீன்ஸ் செயல்பாடு பற்றிய விவரங்கள் மற்றும் இந்த கே மீன்ஸ் செயல்பாட்டால் வழங்கப்படும் முடிவை எவ்வாறு விளக்குவது போன்ற அம்சங்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் முதலில் கேஸ் ஸ்டடியைப் பார்ப்போம் பயணங்களை கிளஸ்டரிங் செய்வது என்ற இந்த கேஸ் ஸ்டடியை ஐ நாங்கள் முக்கியமாகக் கொண்டுள்ளோம்பிராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யைப் பார்க்கும்போது காரணம் தெளிவாகத் தெரியும் கேஸ் ஸ்டடியின்பிராப்ளம் ஸ்டேட்மெண்ட் யைப் பார்ப்போம் ஒரு உபெர் கேப் டிரைவர் ஒரு வாரத்தில் 91 பயணங்களில் கலந்து கொண்டார் பயணத்தின் நீளம் அதிகபட்ச வேகம் அடிக்கடி வரும் வேகம் பயண காலம் பிரேக்குகள் எத்தனை முறை பயன்படுத்தப்படுகின்றன செயலற்ற நேரம் மற்றும் ஹான் எத்தனை முறை பயன்பட்டது போன்ற ஒவ்வொரு பயணத்திற்கு உரிய பெராமீட்டர்களை தொடர்ந்து கண்காணிக்க காரில் அவருக்கு ஒரு வபிளாட் உள்ளது சில வணிகத் திட்டங்களுக்கான பயணங்களின் போது சேகரிக்கப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் இந்த பயணங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வகைகளாக தொகுக்க உபெர் விரும்புகிறது இந்த வேலையைச் செய்ய அவர்கள் டேட்டா விஞ்ஞானி மிஸ்டர் சாமை கலந்தாலோசிக்க முடிவு செய்துள்ளனர் மேலும் பயணங்களின் விவரங்கள் டாட் சிஎஸ்வி பைலாக ட்ரெயின் டீடெய்ல்ஸ் டாட் சிஎஸ்விtraindetails csv என்ற பெயருடன் அவருக்கு பகிரப்படுகின்றன ஆர் ஐப் பயன்படுத்தி இந்த கேஸ் ஸ்டடியை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்ப்போம் எனவே இந்த கேஸ் ஸ்டடியை முதலில் தீர்க்க முதலில் எங்கள் ஆர் ஸ்டுடியோ வொர்க்ஸ்பேஸ் அமைக்க வேண்டும் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொண்ட ஃபைலை நீங்கள் வொர்க்ஸ்பேஸ்ல் நகலெடுத்து பின்னர் வொர்க்ஸ்பேஸ்ல் உள்ள வேரியபல் களை அழிக்க வேண்டும் செட் ஒர்க்கிங் டைரக்டரி கட்டளையைப் பயன்படுத்தி நீங்கள் வொர்கிங் டைரக்டரியை அமைக்கலாம் மேலும் இந்த டேட்டாக் ஃபைலைக் கொண்ட வொர்கிங் டைரக்டரின் பாதையை செட் வொர்க்கிங் டைரக்டரி செயல்பாட்டிற்கு ஒரு வாதமாக அனுப்பலாம் அல்லது வொர்கிங் டைரக்டரியை அமைக்க R தொகுதியில் நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் GUI ஐப் பயன்படுத்தலாம் இங்கே இந்த கட்டளை வொர்க்ஸ்பேஸ்ல் உள்ள அனைத்து வேரியபல் களையும் நீக்கி R என்விரான்மென்ட் கிளியர் செய்கிறது என்விரான்மென்டல் இருந்து அனைத்து வேரியபல் களையும் கிளியர் செய்ய நீங்கள் பிரஸ் பட்டனைப் பயன்படுத்தலாம் அடுத்த கட்டம் கொடுக்கப்பட்ட ஃபைலிலிருந்து டேட்டாவைப் படிக்க வேண்டும் இந்த கேஸ் ஸ்டடியிற்கான டேட்டா பெயர் trip details csv என்ற ஒரு ஃபைலில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஃபைலின் எக்ஸ்டென்ஷன் டாட் சிஎஸ்வி என்பதை நீங்கள் கவனித்தால் அதாவது கமாவால் பிரிக்கப்பட்ட மதிப்பு ஃபைல் என்று உணரலாம் R இல் ஒரு csv ஃபைலிலிருந்து டேட்டாவைப் படிக்க நாம் read csv செயல்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் csv செயல்பாடு உள்ளீட்டு வாதமாக எதை எடுத்து வெளியீடாக எதை அளிக்கிறது என்பதைப் பார்ப்போம் csv டேபிள் வடிவமைப்பில் ஒரு ஃபைலைப் படித்து அதிலிருந்து ஒரு டேட்டா ப்ரேமை உருவாக்குகிறது csv இன் சின்டக்ஸ் பின்வருமாறு read dot csv இது இரண்டு வாதங்களை எடுக்கும் முதல் வாதம் ஒரு ஃபைல் பெயர் மற்றும் இரண்டாவது வாதம் ரோ names இந்த வாதங்கள் எதைப் பற்றி என்று பார்ப்போம் ஃபைல் என்பது டேட்டாவைப் படிக்க வேண்டிய ஃபைலின் பெயர் ரோ names என்பது வரிசைகளின் பெயர்களைக் கொண்ட ஒரு வேக்டார் ஆகும் இது உண்மையான ரோ நேம்ஸ்களைக் கொடுக்கும் வேக்டார் ஆகும் இது டேபிள்யின் எந்த காலம்யில் இந்த ரோ நேம்ஸ்களைக் குறிக்கிறது என்பதைக் குறிக்கும் ஒற்றை எண் எனவே அடிப்படையில் இதன் சின்டக்ஸ் டாட் சி வி ஃபைல்ப் பெயர் மற்றும் உங்களிடம் ஒரு காலம்ஐ கொண்டு ரோ நேம்ஸ்களை வகைப்படுத்தினால் அந்த குறிப்பிட்ட காலம்யை ரோ நேம்ஸ்களாக கொடுக்கலாம் இந்த வழக்கில் வரிசைக் குறியீடுகளாக முதல் காலம் உள்ளது அதனால்தான் இந்த வரிசை புள்ளி பெயர்களை 1 எனக் கொடுத்துள்ளோம் பயண விவரங்கள் dot csv ளிலிருந்து டேட்டாவை எவ்வாறு படிக்கலாம் என்பதைப் பார்ப்போம் இந்த கட்டளையை இங்கே செயல்படுத்துவதன் மூலம் இந்த tripdetails csv இன் டேட்டாவை படிக்க முடியும் நான் read dot csv கட்டளையைப் பயன்படுத்துகிறேன் மேலும் tripdetails csv இலிருந்து டேட்டாவைப் படிக்க முயற்சிக்கிறேன் மேலும் csv ஃபைலின் முதல் காலம்யில் எனக்கு ரோ names இருப்பதை நான் அறிவேன் எனவே நான் ரோ names1 என குறிப்பிட்டுள்ளேன் இதுவே நான் டேட்டாவைப் படிக்க விரும்பும் ஃபைல்ப் பெயர் இந்த read வி யிலிருந்து படிக்கப்படும் டேட்டாவை பயண விவரங்கள் எனப்படும் ஆப்சக்ட்ளுக்கு ஒதுக்குகிறேன் csv இன் உதவியில் குறிப்பிட்டுள்ளபடி இது இந்த டேபிள் வடிவமைப்பிலிருந்து டேட்டாவைப் படித்து பின்னர் டேட்டா ப்ரேமாக இருக்கும் ஆப்சக்ட் பயண விவரங்களுக்கு அதை ஒதுக்குகிறது இந்தத் டேட்டாவை உங்கள் ஆர் சூழலில் பெற்றவுடன் வியூ செயல்பாட்டைப் பயன்படுத்தி டேட்டா ப்ரேமை க் காணலாம் இது V என்பதைக் கவனியுங்கள் நீங்கள் இந்த கட்டளையை இயக்கியதும் அது உங்கள் எடிட்டர் விண்டோவில் ஒரு டேபிளர்காலம்யை பாப் அப் செய்யும் இது டேட்டா ப்ரேமில் உள்ள வேரியபல் கள் மற்றும் டேட்டா ப்ரேமில் உள்ளீடுகளின் எண்ணிக்கையைக் காட்டுகிறது இந்த வழக்கில் எங்களிடம் 7 வேரியபல் கள் மற்றும் 91 உள்ளீடுகள் உள்ளன உங்கள் வொர்க்ஸ்பேஸ்ல் ஏற்றப்பட்டவுடன் டேட்டா ப்ரேமை நீங்கள் காணலாம் எனவே இதை மிகத் தெளிவுபடுத்துவதற்கு இந்த 7 வேரியபல் கள் மற்றும் 91 அப்சர்வேஷன்கள் இந்த டேட்டாச் பிரேமில் உள்ளன ஒவ்வொரு பயணத்திற்கும் 7 வேரியபல் கள் அதாவது பயணத்தின் நீளம் அதிகபட்ச வேகம் அடிக்கடி வரும் வேகம் பயண காலம் பிரேக்குகள் செயலற்ற நேரம் மற்றும் ஹான்கிங் ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன இப்போது ஒரு டேட்டாச் பிரேம் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதைப் பார்த்தோம் டேட்டாச் பிரேமில் கிடைக்கும் ஒவ்வொரு வேரியபல் யின் டேட்டா வகைகள் என்ன என்பதைப் பார்க்க வேண்டிய நேரம் இது ஒருவர் அதை செய்ய வழி என்ன அதைச் செய்ய ஒருவர் ஸ்டிரக்சர் செயல்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் ஸ்டிரக்சர் செயல்பாடு ஒரு ஆர் ஆப்சக்ட்ளின் உள் ஸ்டிரக்சரை சுருக்கமாகக் காட்டுகிறது ஸ்டிரக்சர் செயல்பாட்டின் சின்டக்ஸ் பின்வருமாறு ஸ்டிரக்சர் மற்றும் அதன் ஆர்கமெண்ட் ஒரு ஆர் ஆப்சக்ட் இந்த ஆப்சக்ட் நீங்கள் சில தகவல்களைப் பெற விரும்பும் எந்தவொரு ஆர் ஆப்சக்ட்ளாகவும் இருக்கலாம் இப்போது பயண விவரங்களிலிருந்து நாம் பிரித்தெடுத்த டேட்டாச் பிரேமின் ஸ்டிரக்சரைப் பார்ப்போம் tripdetails பயண விவரங்களிலிருந்துடாட் சி வி நாம் பிரித்தெடுத்த டேட்டா ப்ரேம் என்பது ட்ரிப் டீடைல்ஸ் மற்றும் இந்த ஸ்டிரக்சர் செயல்பாட்டிற்கு அந்த டேட்டா ப்ரேமை நான் ஒரு ஆர்கமெண்ட்மாக கொடுக்கிறேன் இந்த கட்டளையை நான் செயல்படுத்தும்போது பயண விவரங்கள் ஒரு டேட்டா ப்ரேமாகும் என்றும் இது 7 வேரியபல் கள் 91 அப்சர்வேஷன் களைக் கொண்டுள்ளது மற்றும் 7 வேரியபல் கள் பயண நீளம் அதிகபட்ச வேகம் அடிக்கடி வரும் வேகம் மற்றும் பல இருப்பதை காட்டும் அதற்கேற்ப இந்த வேரியபல் களின் டேட்டா வகை என்ன என்பதை இது தருகிறது நீங்கள் கவனிக்க முடிந்தால் அவை அனைத்தும் முழு எண் டேட்டா வேரியபல் கள் இதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் கே மீன்ஸ் டேட்டா மேட்ரிக்ஸில் உள்ள அனைத்து வேரியபல் களையும் எண் வேரியபல் கள் அல்லது இண்டீஜர் வேரியபல் கள் ஆக இருக்க விரும்புகிறது கே மீன்ஸ் செயல்பாடு பற்றி விவாதிக்கும்போது அதைப் பார்ப்போம் இப்போது ஸ்டிரக்சர் உங்களுக்கு ஆப்சக்ட்ளின் வகை மற்றும் வேரியபல் கள் மற்றும் அவற்றின் டேட்டா வகைகளை வழங்குகிறது மற்றொரு கட்டளை உள்ளது இது ஸம்மரிமாகும் இது எண் வேரியபல் களின் ஐந்து புள்ளி ஸம்மரித்தை உங்களுக்கு வழங்குகிறது இது ஸம்மரி செயல்பாடு ஸம்மரி செயல்பாடு என்பது பல்வேறு மாடல்களின் முடிவுகளின் ஸம்மரிங்களையும் எண் R ஆப்சக்ட்களின் ஐந்து புள்ளி ஸம்மரிங்களையும் உருவாக்கப் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான செயல்பாடு ஆகும் ஸம்மரி செயல்பாட்டிற்கான சின்டக்ஸ் பின்வருமாறு ஸம்மரி செயல்பாடு ஒரு ஆர் ஆப்சக்ட்ஐ ஆர்கமெண்ட் ஆக எடுக்கும் இந்த ஆப்சக்ட் மீண்டும் எந்த R ஆப்சக்ட் பற்றி சில தகவல்களை அறிய விரும்புகிறீர்களோ அதுவாக இருக்கிறது பயண விவரங்களுக்கான என்ற டேட்டா ப்ரேம் ஸம்மரி ஐப் பார்ப்போம் உங்கள் ட்ரிப் டீடைல்ஸ் என்ற டேட்டா ப்ரேம் ஐ கொண்ட ஸம்மரி கட்டளையை நீங்கள் இயக்கும்போது உங்கள் டேட்டா ப்ரேமின் அனைத்து 7 வேரியபல் களுக்கும் இது ஐந்து புள்ளி ஸம்மரித்தை வழங்கும் இப்போது டேட்டாச் பிரேமில் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் செயல்படுத்துவதற்கான எங்கள் முதன்மை பணியைப் பார்ப்போம் எனவே பயண விவரங்களின் இந்த டேட்டா தொகுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பயணங்களை கிளஸ்டர்களாக பிரிக்க வேண்டும் கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் அல்காரிதம் மூலம் பதிலைத் தேடுகிறோம் டேட்டாகளில் நீங்கள் கவனித்திருந்தால் பயணங்கள் குறுகிய பயணம் நீண்ட பயணம் மற்றும் பல என பெயரிடப்படவில்லை இதன் பொருள் என்னவென்றால் நம்மிடம் உள்ள டேட்டா பெயரிடப்படாத டேட்டா மற்றும் பெயரிடப்படாத இந்த டேட்டாவிலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள விரும்பினால் அன்சூப்பர்வய்ஸ்ட் லேர்னிங் நுட்பத்திற்கு ஒருவர் செல்ல வேண்டும் கே மீன்ஸ் அத்தகைய அன்சூப்பர்வய்ஸ்ட் லேர்னிங் நுட்பமாகும் மேலும் R இல் இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங் இந்த கே மீன்ஸ் அல்காரிதம்யைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படலாம் இந்த கே மீன்ஸ் செயல்பாடு உள்ளீட்டு வாதங்களாக எதைப் பெறுகிறது அது எதைத் தருகிறது என்பதைப் பார்ப்போம் கே மீன்ஸ் பல உள்ளீட்டு வாதங்களை எடுக்கும் நான் இங்கே சில முக்கியமான வாதங்களை வழங்கியுள்ளேன் x என்பது டேட்டாகளின் எண் மேட்ரிக்ஸ அல்லது ஒரு மேட்ரிக்ஸிற்கு கட்டாயப்படுத்தப்பட்ட ஆப்சக்ட்களைக் குறிக்கிறது மேலும் இந்த மையங்களில் இந்த டேட்டாவிலிருந்து நீங்கள் உருவாக்க விரும்பும் கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையை கொடுக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு ஆரம்ப கிளஸ்டர் மையங்களின் தொகுப்பை கொடுக்கலாம் எனவே நீங்கள் இந்த k ஐ ஒரு எண்ணாகக் குறிப்பிட்டால் உதாரணமாக 3 கிளஸ்டர்களைக் கூறுவோம் இந்த எண் மேட்ரிக்ஸ் x இல் ஒரு தனித்துவமான வரிசைகளின் ராண்டம் தொகுப்பை ஆரம்ப மையங்களாகத் தேர்ந்தெடுக்கும் K means என்பது ஒரு ஐட்ரேட்வ் செயல்பாட்டு அல்காரிதம் என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த itermax வாதத்தைப் பயன்படுத்தி அதிகபட்ச மறு செய்கை வரம்பை நீங்கள் அமைக்கலாம் கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் அல்காரிதம் ஆரம்ப கிளஸ்டர் மையங்களைப் பொறுத்தது இங்கே இந்த nstart மாடலை கொண்டு வர எத்தனை கிளஸ்டர் மையங்களின் செட் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதைக் குறிப்பிட உதவும் இறுதியாக வெளியீட்டு வாதம் என்பது ஒரு R ஆப்சக்ட்டைத் தரும் இது வகுப்பு ஆப்ஜெக்ட் ஐ குறிக்கும் இது அடிப்படையில் கே மீன்ஸ் செயல்பாட்டின் விளைவாகும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இந்த கட்டளையை நீங்கள் இயக்கும்போது அது டேட்டா மேட்ரிக்ஸை எடுக்கும் மேலும் இந்த டேட்டாவிலிருந்து நீங்கள் உருவாக்க விரும்பும் கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையை இது எடுத்து கே மீன்ஸ் உங்களுக்கு R ஆப்சக்ட்டை வழங்குகிறது இப்போது டேட்டாகளில் இந்த கே மீன்ஸ் அல்காரிதம்யை செயல்படுத்துவோம் இதைத்தான் நாம் முக்கியமாக செய்கிறோம் கே மீன்ஸ் அல்காரிதம்யைப் பயன்படுத்தி டேட்டாவைக் கிளஸ்டர் செய்துள்ளோம் மேலும் இந்த கே மீன்ஸ் வெளியீட்டாகக் கொடுக்கும் விவரங்கள் என்ன என்பதைக் காணலாம் இங்கே இந்த கட்டளை இந்த பயண விவர டேட்டா ப்ரேம்ங்களை எடுத்துக்கொள்கிறது மேலும் இந்த வாதம் நான் டேட்டாவை 3 கிளஸ்டர்களாக பிரிக்க விரும்புகிறேன் என்பதைக் குறிக்கிறது நான் இந்த கட்டளையை இயக்கும்போது அது டேட்டாவை 3 கிளஸ்டர்களாகப் பிரித்து ஒரு பயணக் கிளஸ்டர் ஆர் ஆப்சக்ட்ளாக விடையாக கொடுக்கும் இது அடிப்படையில் ஒரு பட்டியலாகும் இந்த பயணக் கிளஸ்டருக்கு என்ன தகவல் உள்ளது என்று பார்ப்போம் பயணக் கிளஸ்டருக்கு பின்வரும் தகவல்கள் உள்ளன முதல் வரியானது 46 16 மற்றும் 30 அளவுகள் கொண்ட 3 கிளஸ்டர்களாக டேட்டாவைக் பிடித்துள்ளதாக கூறுகிறது இதை நீங்கள் தொகுத்தால் உங்கள் டேட்டாச் பிரேமில் உங்கள் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை 91யுடன் முடிவடையும் இது நீங்கள் சரிபார்க்க முடியும் அந்த ஒவ்வொரு வேரியபல் க்கும் இது கிளஸ்டர்க்களின் மீன்களைத் தரும் எனவே நீங்கள் முழு டேட்டாவையும் 3 கிளஸ்டர்களாகப் பிரிக்க விரும்பியதால் முதல் வரிசையானது பயணத்தின் நீளத்தின் மீன் 19 9 ஆகவும் அதிகபட்ச வேகத்தின் மீன் 48 21 ஆகவும் இருக்கும் என்பது தகவல் இதேபோல் 2 மற்றும் 3 வது வரிகள் கிளஸ்டர் பற்றிய தகவலைக் குறிக்கின்றன எனவே இந்த கிளஸ்டரிலிருந்து ஒருவர் என்ன ஊகிக்க முடியும் உதாரணமாக நீங்கள் பார்க்க முடியும் சராசரி பயண நீளம் 19 9 என்றால் இது உண்மையில் குறுகிய பயணம் என்றும் சராசரி பயண நீளம் 174 என்றால் இதை நான் ஒரு நீண்ட பயணமாக கருத முடியும் எனவே இந்த பகுப்பாய்வு இந்த பகுப்பாய்வைச் செய்ய விரும்பியவர்களுக்கு முக்கியமாக உதவக்கூடும் பின்னர் அவர்கள் பார்க்கும் சிக்கலைப் பொறுத்து இந்த கிளஸ்டர்களை அர்த்தமுள்ள தகவல்களாக வகைப்படுத்தலாம் ட்ரிப் கிளஸ்டரில் உள்ள அடுத்த தகவல்கள என்னவென்றால் ஒவ்வொரு வரிசையும் என்னவென்று 91 வரிசைகளில் இது சொல்லும் எடுத்துக்காட்டாக முதல் எலிமெண்ட்டை பாருங்கள் முதல் வரிசை கிளஸ்டர் 2 க்கும் இரண்டாவது எலிமெண்ட் கிளஸ்டர் 3 க்கும் சொந்தமானது மொத்த அல்காரிதம்கள் கிளஸ்டர் 2 க்கு சொந்தமானது எனவே ஒவ்வொரு வரிசையையும் இந்த கிளஸ்டர்களில் ஒன்றாக அடையாளம் காணும் கே மீன்ஸ் என்பது ஒரு கடினமான கிளஸ்டரிங் அல்காரிதம் என்று உங்களுக்குத் தெரியும் அதாவது ஒவ்வொரு புள்ளியும் எந்தவொரு கிளஸ்டர்க்களுக்கும் ஒதுக்கப்பட வேண்டும் மேலும் இரண்டு கிளஸ்டர்களும் ஒத்த டேட்டா பாய்ன்ட்யைக் கொண்டிருக்க கூடாது இல்லையெனில் நீங்கள் 2 கிளஸ்டர்களில் ஒரு டேட்டா பாய்ன்ட்யைக் கொண்டிருக்க முடியாது இந்த பயணக் கிளஸ்டரில் இன்னும் சில தகவல்கள் உள்ளன அவை விதின் கிளஸ்டர் சம்மீன் ஸ்கொயர்களின் தொகுப்பாக அறியப்படுகின்றன நீங்கள் பார்த்தால் இதில் 3 கூறுகள் உள்ளன அதாவது இந்த ஒவ்வொரு கிளஸ்டர்க்களிலும் உள்ள மாறுபாடு எவ்வளவு என்பது ஸ்கொயர்களின் கிளஸ்டர்த் தொகை பயன்படுகிறது குறைவான மாறுபாடு நல்ல கிளஸ்டர்கள் கொண்டுள்ளது மற்றும் பயணக் கிளஸ்டர்களிலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய பிற கூறுகள் என்ன என்பதையும் இது தரும் அடிப்படையில் நீங்கள் கே அல்காரிதம்யை உருவாக்கும்போது அது பின்வரும் தகவல்களை உங்களுக்கு வழங்கும் இது எத்தனை கிளஸ்டர்க்களை உருவாக்கியுள்ளது மற்றும் இந்த ஒவ்வொரு கிளஸ்டர்க்களிலும் எத்தனை டேட்டா பாய்ன்ட்கள் உள்ளன மற்றும் இந்த கிளஸ்டர்கள் ஒவ்வொன்றின் மீன்கள் என்ன ஒவ்வொரு புள்ளிகளும் எவ்வாறு நீங்கள் உருவாக்க விரும்பும் 3 கிளஸ்டர்களில் 1 என வகைப்படுத்தப்படுகின்றன மற்றும் பிற தகவல்கள் எனவே இந்த கே மீன்ஸ்அல்காரிதம்யின் மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் எத்தனை கிளஸ்டர்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பதாகும் எனவே எல்போ முறை என அழைக்கப்படும் ஒரு முறை உள்ளது இது உகந்த எண்ணிக்கையிலான k கிளஸ்டர்களைக் கணக்கிட உதவும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் லூப்பிற்கு எழுத வேண்டும் இது நிறைய கே மீன்ஸ்அல்காரிதம்கள் மற்றும் ஸ்கொயர்களின் தொகைக்குள் இருக்கும் மெட்ரிக்கைப் தரும் மேலும் கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையுடன் ஸ்கொயர்களின் தொகைக்குள் இதை நீங்கள் பிளாட் செய்யும் போது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கிளஸ்டர்க்களுக்குப் பிறகு நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஸ்கொயர்களின் மதிப்புக்குள் இது குறைவாக இருக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள் அதுவே உங்கள் டேட்டாவைப் பிரிக்க வேண்டிய உகந்த எண்ணிக்கையிலான கிளஸ்டர்கள் இந்த கோடை வரி வரியாக விளக்குவோம் நான் கே maxற்கு பத்து என்ற மதிப்பை ஒதுக்குகிறேன் நான் ஒரு நினைவகத்தை முன்பே ஒதுக்கி இருக்கிறேன் எனவே இந்த பல எண்ணிக்கையிலான கிளஸ்டர்கள் அங்கேயே வைக்கப்பட இருக்கின்றன மேலும் பல முறை என்ஏக்களை மீண்டும் இத்தனை தடவை செய்கிறேன் இது ஸ்கொயர்களின் மதிப்பின் தொகைக்குள் உள்ளது முக்கியமாக நான் NA உடன் ஒரு திசையனை உருவாக்குகிறேன் இது 10 ஆல் 1 அளவு கொண்டது மேலும் கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையின் வெற்று பட்டியலில் துவக்குகிறேன் இது லூப்பிற்கான 1 முதல் அதிகபட்ச கிளஸ்டர்களின் எண்ணிக்கை வரை இயங்கும் இந்த விஷயத்தில் அது 10 மற்றும் i இன் ஒவ்வொரு மதிப்புக்கும் இந்த கே மீன்ஸ் அல்காரிதம் செயல்படுத்தப்படுகிறது ஆப்சக்ட்கள் இந்த டிரைவ் கிளாஸ்களில் சேமிக்கப்படுகின்றன மற்றும் டிரைவ் வகுப்புகளில் மொத்தம் இந்த i இன் wss இல் தூரங்களின் ஸ்கொயர் ஒதுக்கப்பட்டுள்ளது நீங்கள் உருவாக்கிய பட்டியலின் கூறுகளில் கிளஸ்டரின் அளவு ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே இது லூப் செயல்படுத்தப்பட்டவுடன் அந்த பிழைகளின் மொத்தத் வேக்டார் மற்றும் கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையின் பட்டியலைப் பெறுவீர்கள் இப்போது x அச்சில் உள்ள கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையுடனும் y அச்சில் உள்ள ஸ்கொயர்களின் மதிப்பு மற்றும் வகை b இரண்டையும் குறிக்கிறது மற்றும் புள்ளிகள் இருக்க வேண்டும் மற்றும் pch 19 உடன் பயன்படுத்த வேண்டிய குறியீட்டைக் குறிப்பிடவும் பிளாட் மற்றும் எக்ஸ் lab மற்றும் ஒய் lab அவற்றின் இயல்பான பொருளைக் கொண்டுள்ளன அவை x லேபிள் மற்றும் y லேபிள் பிளாட்ப் பார்ப்போம் எனவே இது x ஆக்சிஸ் ஆகும் இது 0 முதல் 10 வரை மாறுபடும் கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையாகும் ஏனெனில் எங்களிடம் இருந்த அதிகபட்ச கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கை 0 முதல் 10 வரை ஆகும் மேலும் இந்த y ஆக்சிஸ் பயணங்களைப் பொறுத்தவரை ஸ்கொயர் மதிப்புகளின் கூட்டுத்தொகையாகும் உங்களால் முடிந்தால் 1 கிளஸ்டரிலிருந்து 2 கிளஸ்டர்களாகவும் 2 க்ளஸ்டர்களிலிருந்து 3 கிளஸ்டர்களாகவும் மாறும்போது ஸ்கொயர் மதிப்பின் மொத்தத்தில் இந்த மொத்தம் வெகுவாகக் குறைந்துவிட்டது அதன்பிறகு ஸ்கொயர்க் கிளஸ்டர்களின் மொத்தத்தில் குறைவு முந்தையவற்றோடு ஒப்பிடும்போது அதிகம் இல்லை இந்த கே 3 ஐ எனது உகந்த எண்ணிக்கையிலான கிளஸ்டர்களாக தேர்வு செய்ய இதுவே காரணம் சுருக்கமாக கே மீன்ஸ் அல்காரிதம் ஒரு அன்சூப்பர்வய்ஸ்ட் லேர்னிங் அல்காரிதம் என்பதைக் கண்டோம் அதாவது பெயரிடப்படாத டேட்டா எங்களிடம் உள்ளது இந்த சந்தர்ப்பங்களில் அன்சூப்பர்வய்ஸ்ட் லேர்னிங் அல்காரிதம்களில் ஒன்றைப் பயன்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் கே மீன்ஸ் அல்காரிதம்யைப் பயன்படுத்துகிறோம் மேலும் R இல் இந்த கே மீன்ஸ் அல்காரிதம்யை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதைப் பார்த்தோம் மேலும் கே மீன்ஸ்க்கான உகந்த கிளஸ்டர்க்கள் எண்ணைக் கண்டறிய எல்போ முறையைப் பார்த்தோம்